காலை வணக்கம் நண்பர்களே நாம் TW உந்து விசையின் பழு மற்றும் WS விங் லோடிங் பற்றி பேசி வருகிறோம் நாம் பின்னணி புரிதலை உருவாக்கியுள்ளோம் இன்று விரைந்து சுருக்கமாக பார்ப்போம் ஏனென்றால் புரிந்து கொள்வது என்பது முக்கியம் பல முரண்பாடான தேவைகள் உள்ளன உதாரணமாக விங் லோடிங்யை எடுத்துக்கொண்டால் வெவ்வேறு பணிகளுக்கு விங் லோடிங்கின் தேவைகள் வேறுபடும் பின்னர் எந்த விங் லோடிங்கிற்கு முக்கியத்துவம் கொடுத்து தேர்வு செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம் எனவே இன்று 25 30 நிமிடங்கள் சுருக்கமாக பார்ப்போம் என்று நினைக்கிறேன் நாம் இதுவரை பார்த்தவற்றை இங்கே எழுதுகிறேன் நாம் புரிந்துகொண்ட விங் லோடிங் டேக்ஆஃப் பற்றி பேசுகிறேன் மேலே எழும்புவதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் VL0 யை நான் எவ்வளவு விரைவாக அடைகிறேன் என்பது தான் இது Vstall உடன் தொடர்புடையது மேலும் எவ்வளவு விரைவாக முடுக்கம் அடைகிறது என்பதும்கூட இது TW உடன் மீண்டும் தொடர்புடையது இது போன்ற அனைத்து விஷயங்களையும் நாம் பார்த்திருக்கிறோம் பின்னர் சில தொடர்புகளின் அடிப்படையில் உள்ள புள்ளிவிவர தரவு மற்றும் தரவால் இயக்கப்பட்ட மாதிரி ஆகியவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பார்ப்போம் அந்த இணைப்பில் நாம் WST0ஐ கருத்தியல் நிலையில் பார்த்தோம் நான் இந்த சூத்திரத்தை பயன்படுத்துவேன் இது புரோப்பல்லரை இயக்கும் ஐசி இஞ்சின் காப்புப்பிரதி பின்னர் WST0 WST0σCLTOTW இது ஜெட் ஆல் இயக்கப்படுவதற்கு WS மற்றும் TW இன் உள்ள தொடர்பை நீங்கள் எளிதாகக் காணமுடியும் இதேபோல் நாம் பேசுவோம் நாம்WSLandபற்றி விவாதித்தோம் நான் WSLandபற்றி பேசும்போது விமானம் புறப்படும்போது முழு கொள்ளளவு எரிபொருள் இருக்கும் ஆனால் விமானம் இறங்கும்போது பணிதேவையைப் பொருத்து எரிபொருள் குறையும் என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் எனவே எடை மாற்றம் அடையும் ஆனால் இறக்கையின் பரப்பளவு மாற்றம் அடையாது ஆகவே WSLand மாற்றமடையும் வெளிப்புற பொருள்களை கைவிட வேண்டிய பல விமானங்களுக்கு WS குறைகிறது ஏனெனில் மிக முக்கியமாக சில ஏவுகணைகளை பயன்படுத்துவதால் எடை குறைகிறது WSLandற்கு இவ்வாறு அணுக வேண்டும் மற்றும் நாம் FAR 25 ஐ அடிப்படையாகக் கொண்ட ஒரு ஒழுங்குமுறையை பின்பற்றினால் வருவது sland0 3 Vstall அதனால் Vsland2Wland0CLmaxS12 இதைப் பயன்படுத்தி நாம் இதைக் காட்டியுள்ளோம் WSland0 85630CLmaxsland எனவே இது உங்களுக்கு தெளிவாகச் சொல்கிறது நீங்கள் தரையிறங்கும் உயரத்தில் உள்ள காற்றின் அடர்த்தி விகிதம் என்ன CLmax மதிப்பு என்ன விமானத்தை நிறுத்த உங்களுக்கு தேவைப்படும் நீளம் என்ன சரி எனவே இது WSland இது WST0 அதன்பிறகு நாம் பயணத்தைப் பற்றியும் விவாதிக்கும்போது WScruise பற்றி பார்த்தோம் WSqπAReCD0 இது அதிக தூரத்திற்கானது நிச்சயமாக நாம் புரோப்பல்லர் விமானத்திற்காக செயல்படுகிறோம் இந்த WScruise புரோப்பல்லர் விமானத்தின் தூரத்தை அதிகரிக்க வேண்டும் நீங்கள் W S ஐக் கணக்கிட விரும்பினால் qꝏ இன் மதிப்பு என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் தயவுசெய்து இங்கே புரிந்து கொள்ளுங்கள் இந்த சூத்திரம் பின்வரும் அனுமானத்தினால் கணக்கிடப்பட்டது CLCD0K ஏனென்றால் நாம் தூரத்தை அதிகரிக்கிறோம் ஒரு புரோப்பல்லர் விமானத்திற்கான பயண தூரத்தை அதிகரிக்க CLCD அதிகப்படுத்த வேண்டும் எனவே நீங்கள் இந்த CL உடன் பறக்கிறீர்கள் என்றால் அந்த லிப்ட் எடைக்கு சமமாக இருக்க வேண்டும் அதாவது LW12V2SCL எனவே V2WSCL மற்றும் V2WS CD0K நான் இந்த CL இல் CD0K பறக்க முயற்சிக்கிறேன் கொடுக்கப்பட்ட S எடைக்கு நிகரான லிப்டை நீங்கள் உருவாக்க வேண்டும் இங்கு V மாறாதவை சரி பொதுவாக நீங்கள் V யை கண்டுபிடித்தால் சற்று குறைவாக வருவோம் ஆனால் விமானியிடம் V யை முன்பே குறிப்பிட வேண்டும் கோட்பாட்டளவில் நீங்கள் வெவ்வேறு வெவ்வேறு உயரத்தில் உள்ள ρ வை பறப்பதன் மூலம் முன்பே V கணக்கிட முடியும் ஆனால் நடைமுறை வரம்பு என்னவெனில் இந்த உயரங்களை வடிவமைப்பாளர்கள் நிர்ணயித்து விடுவார்கள் தயவுசெய்து இந்த உயரத்தில் பறக்கச் சொல்வார்கள் ஏனெனில் அங்கு இறக்கையின் செயல்திறன் அதிகமாக இருக்கும் அல்லது விமானப் போக்குவரத்துக் கட்டுப்பாட்டாளர் அனுமதித்த உயரமாக கூட இருக்கலாம் எனவே இந்த வகையான முரண்பாடு அல்லது முடிவெடுக்கும் தருணம் வரும் நீங்கள் ஒரு வடிவமைப்பைக் கருத்தில் கொள்ள முயற்சிக்கிறீர்கள் அப்போது நீங்கள் பின்வருவதை தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள் நான் அதிக தூரத்தை தரும் WS மதிப்பு என்ன இந்த கட்டத்தில் உங்களுக்கு அதன் மதிப்பு தோராயமாக தெரியும் புலன் விகிதம் என்ன தோராயமாக 7 முதல் 8 வரை அல்லது 9 ஏற்கனவே ஒரு ஆரம்ப மதிப்பீட்டைச் செய்துள்ளோம் e 0 6 முதல் 0 8 அல்லது 0 7 ஆக எடுத்துக்கொள்வது நல்லது பொதுவாக நான் ஆரம்பத்தில் CD0 என்ன எடுக்க வேண்டும் பெரும்பாலான விமானங்கள் அனைத்தும் தோராயமாக 0 02 இருக்கும் 2 2 2 3 2 5 இதைச் சுற்றியே இருக்கும் ஆனால் நீங்கள் அதிக செயல்திறன் கொண்ட சிவில் விமானத்தைப் பார்த்தீர்களென்றால் உதாரணமாக ட்ரீம்லைனர் போயிங் விமான ரகங்களின் மதிப்பு தோராயமாக 6 2 இருக்கிறது முக்கியமான புரிதல் என்னவென்றால் நீங்கள் CD0 ஐ குறைத்தால் அதிகபட்ச LD க்கு தேவையான CL குறையும் கொடுத்த புலன் விகிதத்திற்கு இந்த சூத்திரத்தை கவனியுங்கள் CL தேவை குறைந்துவிட்டால் அதாவது கொடுத்த ஏர்ஃபாயிலை சிறிய கோணத்தில் பறப்பது அல்லது நீங்கள் ஒரே உயரத்தில் வெவ்வேறு வேகத்தில் செல்வது சரி எனவே நீங்கள் வேகம் மற்றும் தேவைப்படும் பயண தூரம் இரண்டையும் பூர்த்தி செய்ய முயற்சிக்க வேண்டும் எனவே CD0 ஐ எவ்வாறு குறைப்பது என்பதுதான் இங்கே உள்ள கணக்குகள் இது நன்மை தரும் ஒன்றாகும் அதே நேரத்தில் நீங்கள் CD0ஐ கோட்பாட்டளவில் குறைத்து விட்டால் தேவையற்ற ஃபுகாய்டு மோடு ஊசல் ஆட்டத்தை ஊக்குவிக்கும் உங்கள் குறிப்பு புத்தகத்தில் இவைகளை அடிக்கோடிட்டுக் வைத்துக்கொள்ளுங்கள் இதுபோன்ற விமானங்களுக்கான நிலைத்தன்மை மற்றும் தேவைகளை வடிவமைப்பதைப் பற்றி பார்க்கும்போது இவைகள் தேவைப்படும் எனவே நான் உங்களிடம் ஒரு கேள்வியைக் கேட்டால் பதில் ஆம் ஆகும் நீங்கள் இந்த சூத்திரத்தை ஒரு கருத்தியல் கட்டத்தில் வைத்திருந்தால் ஒரு புரோப்பல்லர் விமானத்தின் அதிகபட்ச பயண தூரத்திற்கான WS இன் மதிப்பைப் பெற முடியுமா எனவே ஒரு கேள்வி எழும் நான் WS ஐ பெற விரும்பினால் டைனமிக் அழுத்தத்தின் மதிப்பு என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும் எனவே நான் பறக்கும் உயரம் வேகம் மற்றும் புலன் விகிதம் போன்றவற்றை அறிந்திருக்க வேண்டும் பின்னர் இந்த தரவுகளை பயன்படுத்திக்கொள்ள முடியும் எப்போதுமே நீங்கள் வடிவமைக்கும் கருத்தியல் விமானத்தின் பணி தேவை ஒத்துள்ள ஒரு அடிப்படை விமானத்தை தேர்ந்தெடுத்து அதன் பறக்கும் வேகத்தை பயன்படுத்தி CL யை கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே உள்ள சூத்திரத்தை கொண்டு தேவைப்படும் CD0 மற்றும் K கணக்கிட வேண்டும் இதேபோல் ஜெட் க்ரோஸ்க்கான WS இந்த சூத்திரத்தில் இருந்து வருவது WSqCD0ARe3 பொதுவாக நீங்கள் ஜெட் பற்றி பேசும்போது வேகம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள் நான் இதைச் செய்யும்போது ஜெட் விமானத்தின் சீரிய பயணத்திற்கு இங்கே எனக்குத் தெரிவது CLCD03K முந்தைய குறிப்புகளிலிருந்து நீங்கள் சரிபார்க்கலாம் எனவே கதை மீண்டும் ஒன்றுதான் வரலாற்றுத் தரவின் அடிப்படையில் CD0 0 02 ஆக இருக்கும் புலன் விகிதம் 6 அல்லது 7 இருக்கும் நான் e இன் மதிப்பு 0 6 முதல் 0 7 வரை உள்ள எண்ணிலிருந்து தொடங்க பரிந்துரைக்கிறேன் மற்றும் qꝏ என்பது ஒரு பெரிய விமானம் பறக்கும் உயரத்தை பொறுத்தது பொதுவாக ஜெட் விமானத்தை ட்ரோபோபாஸில் பறக்க பரிந்துரைப்பார்கள் ஏனெனில் அங்கு வெப்பநிலை கிட்டத்தட்ட நிலையானதாக இருக்கும் மற்றும் ஸ்பெசிஃபைக் த்ரஸ்ட் ஸ்பெசிஃபைக் ப்யூஎல் கன்சப்ஷன் செயல் திறன் அதிகபட்சமாக இருக்கும் எனவே உங்களிடம் அந்த உயரத்தின் மதிப்பு இருந்தால் இந்த சூத்திரத்தை எவ்வாறு பயன்படுத்தி மற்றும் வரலாற்று தரவின் உதவிகளோடு எந்த வகையான வேதத்தை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பது உங்களுக்கு தெரியும் விமானி இது சாத்தியமா இல்லையா என்று முடிவெடுப்பது மிகவும் முக்கியமானவையாகும் நீங்கள் லோய்ட்டரிக்கிற்கானவற்றை பார்த்தால் ஆனால் நாம் ஒரு போக்குவரத்து விமானத்தை வடிவமைப்பதால் நாம் லோய்ட்டரைக் காட்டிலும் பயண தூரத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரவேண்டும் எனவே மறைமுகமாக நான் உங்களுக்கு கூறுவது எந்த விங் லோடிங் அதிக முக்கியத்துவம் பெறும் என்பது பயணத்தேவையை பொருத்ததாகும் எனவே நாம் ஜெட் விமானத்திற்காக லோய்ட்டரை பார்த்தோம் WSqπAReCD0 மற்றும் புரோப்பல்லருக்கு WSqπAReCD0 அதேபோல் qꝏ அல்லது CD0 ஐ எவ்வாறு தேர்ந்தெடுப்பது ஆனால் நீங்கள் ஒரு போக்குவரத்து விமானத்தை வடிவமைக்கிறீர்கள் என்றால் பயணத்திற்கான WS தேவைக்கும் லோய்ட்டரிக்கிற்கான WS தேவைக்கும் உள்ள வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியும் நான் நிச்சயமாக பயணத்திற்கான WS க்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன் ஏனென்றால் அதுவே விமானத்தின் முக்கிய பயன்பாடு ஆகும் இருப்பினும் நான் கண்காணிப்பு உளவு விமானங்களை வடிவமைக்கிறேன் என்றால் நான் WS லொய்ட்டருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன் பின்னர் பயண தூரம் தேவைக்கு கொடுப்பேன் சரி எனவே இந்த விஷயம் இறுதி நோக்கம் என்ன என்பதை அடிப்படையாகக் கொண்டு மாறுகிறது பின்பு நாம் உடனடி திருப்பு வீதம் பற்றி பார்த்தோம் நாம் இங்கு காட்டினோம் நிச்சயமாக உங்களுக்குத் தெரியும் gn2 1V இங்கே nqCLWS எனவே எந்த வகையான உடனடி திருப்பு வீதத்தை பொருத்து உங்களுக்கு அதனுடைய டைனமிக் அழுத்தம் தேவைப்படும் ஏனென்றால் V என்பது திருப்பு வீதத்தின் சுமை காரணியுடன் தொடர்புடையது இவை அனைத்தையும் ஒருசேரப்படுத்தினால் n என்பது LW என்று உங்களுக்கு புரியும் எனவே நீங்கள் எந்த வேகத்தில் செல்லவேண்டும் என்பதை பொருத்தது உங்களிடம் n மதிப்பு இருக்கும் பின்பு டைனமிக் அழுத்தம் CL மற்றும் விங் லோடிங் உங்களுக்குத் தெரியும் CL கண்டுபிடிக்க இந்த சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் LnW அங்கிருந்து உங்களால் CL கண்டுபிடிக்க முடியும் இது போர் விமானத்திற்கு முக்கியமான ஒன்றாகும் அதுவும் டாக் ஃபைட் பயன்முறையில் ஆகும் மற்றும் உடனடி திருப்புமுனையின் போது இழுவை விசை அதிகரிக்கும் எனவே நீங்கள் அதிகபட்ச திருப்பு முனை வீதத்தில் செல்லும்போது பறக்கும் உயரம் குறையும் ஆனால் இது டாக் ஃபைட் பயன்முறையில் சாதகமற்ற விளைவாகும் எனவே நீடித்த திருப்புமுனை வீதத்தைப் பற்றி பேசினோம் அவற்றின் நீடித்த திருப்பத்திற்கான WS ஐ நாம் காட்டினோம் WSqπAReCD0n நீடித்த திருப்புமுனை வீதத்திற்கான WS மிகக் குறைவாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் நீடித்த திருப்புமுனை வீதத்திற்கான WS ஆக இருந்தாலும் TW சூத்திரம் பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த நிபந்தனை முக்கியமானது மற்றும் புறப்படுவதிலும் ஏறுவதிலும் மற்றும் நீடித்த திருப்புமுனை விதத்திலும் TW முக்கிய பங்கு வகிக்கின்றது எனவே நான் TW ஐத் தேர்ந்தெடுக்கும்போது நான் TW பொருத்து இந்தப் பகுதியை எழுதுவேன் நான் ஏறுதல் பற்றி பேசும்பொழுது அது ஏறுதலுக்கு உரியது என்று நீங்கள் அறிவீர்கள் T D Wsinγ0 இது நிலையான ஏறுதலுக்கு TWsinγ1LD எனவே TW தேவை என்பது நீங்கள் திட்டமிட்டுள்ள விமானத்தின் பாதை கோணம் அல்லது ஏறும் கோணம் மற்றும் தோராயமாக 1LD வரும் எனவே ஏறுதல் செயல்திறனைக்காக நான் TW க்கு அதிக முக்கியத்துவம் தருவேன் இதற்கு நான் WS க்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன் மற்றும் சமநிலை புல நீளத்திற்கும் தரவேண்டும் சமநிலை புல நீளம் என்றால் என்ன என்னிடம் பல இயந்திரங்களைக் கொண்ட விமானம் இருக்கிறது உதாரணமாக இரண்டு என்று எடுத்துக் கொண்டால் இது இங்கிருந்து புறப்பட தொடங்கும் இந்த நெருக்கம் ஒரு இயந்திரம் தோல்வியுற்றால் அதிலும் மிக ஆரம்ப கட்டத்தில் தோல்வியுற்றால் நிறுத்தானை பயன்படுத்துவேன் என்பதே என்னுடைய பதிலாகும் ஏனென்றால் விமானத்தை நிறுத்த எனக்கு போதுமான நீளம் கிடைக்கும் உதாரணமாக இந்த VL0 எடுத்துக்கொண்டால் இங்கே தோல்வி அடைகிறது எனவே இப்போது ஒரு இயந்திரம் இயங்குகிறது மற்றொரு இயந்திரம் இயங்கவில்லை இப்போது எழுகின்ற கேள்வி என்னவென்றால் அது VL0 க்கு மிக அருகில் தோல்வியுற்றால் நிறத்தானை உபயோகிக்கும் அளவிற்கு என்னிடம் தேவையான நீளம் கிடைக்காமல் போகலாம் அதற்கு பதிலாக ஒரு இயந்திரம் தோல்வியடைந்த பின்னரும் என்னால் தேவைப்படும் ஏறும் வீதத்தில் செலுத்த முடியும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் ஆனால் தேவையான ஏறும் வீதத்தில் செலுத்த முடியும் என்றால் பின்னர் ஒரு சுற்று சென்று மீண்டும் தரை இறங்கலாம் எனவே எழுகின்ற கேள்வி என்னவென்றால் இயந்திரம் தோல்வியுற்றால் நான் தரை இறங்குவதற்கு செல்ல வேண்டிய வேகம் என்ன ஒன்று நிறுத்தானை பயன்படுத்த வேண்டும் அல்லது குறைந்த ஏறும் விதத்தில் எழும்பி ஒரு சுற்றுக்குச் சென்று திரும்பி வரவேண்டும் கேள்வி என்னவெனில் அதன் வேகம் என்ன எனவே இந்தக் கேள்விக்கான பதில் சமநிலை புல நீளமாகும் இங்கே எழுதி இருக்கிறேன் மிக மோசமான நேரத்தில் ஒரு இயந்திரம் செயலிழந்தால் புல நீளம் என்பது வரும் முக்கிய பாதுகாப்பிற்கானது மிக மோசமான நேரம் என்பது என்ன முன்னதாகவே இயந்திரம் செயலற்று இருந்தால் அது மோசமான நேரம் VL0க்கு அருகில் அது தோல்வியடைகிறது இது மோசமானது எனவே அது பல இயந்திரங்களைக் கொண்ட விமானத்தின் மிக மோசமான நேரம் ஆகும் எனவே இந்த சமநிலை புல நீளம் அல்லது இந்த கருத்து ஒன்றுக்கு மேற்பட்ட பல இயந்திரங்களைக் கொண்ட விமானங்களுக்கு பொருத்தமானது இந்த கலந்துரையாடலில் தீர்மான வேகத்தை எவ்வாறு கணக்கிட வேண்டும் என்பதை விவாதித்தோம் ஒரு ஒழுங்குமுறைக் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட வரையறைகளை இங்கே எழுதுகிறேன் எனவே தீர்மான வேகம் என்னவென்றால் ஒரு இயந்திரம் செயலற்ற பிறகு குறிப்பிட்ட வேகத்தில் செல்லும் விமானத்தை நிறுத்த தேவைப்படும் தூரம் அல்லது விமானத்தை நிறுத்தாமல் மேலே எழும்ப தேவைப்படும் தூரம் இதுவே தீர்மான வேகம் ஆகும் எனவே தீர்மான வேகம் என்பது ஒரு இயந்திரம் செயலற்று குறிப்பிட்ட வேகத்தில் செல்லும் விமானத்தை நிறுத்த தேவைப்படும் தூரம் அல்லது விமானத்தை நிறுத்தாமல் மேலே எழும்ப தேவைப்படும் தூரம் ஆகும் தீர்மான வேகத்தை கண்டுபிடிக்க முடிந்தால் நான் ஒரு விமானி இருந்தால் இயந்திரம் செயலற்ற பின்னர் விமானத்தின் வேகம் தீர்மான வேகத்தின் விட குறைவாக இருந்தால் நிறுத்தானை உபயோகப்படுத்துவேன் அல்லது அதிகமாக இருந்தால் மேலே எழும்புவேன் எனவே இந்த சமநிலை புல நீளம் என்பது இயந்திரம் செயலற்ற விமானம் தீர்மான வேகத்தில் செல்லும்போது மேலே எழும்ப தேவைப்படும் தூரமாகும் சமநிலை புல நீளம் என்பது இயந்திரம் செயலற்ற 50 முதல் 35 அடி நீள விமானம் தீர்மான வேகத்தில் செல்லும்போது மேலே எழும்ப தேவைப்படும் தூரமாகும் நீங்கள் எனது முந்தைய விரிவுரைகளை பார்த்தால் அந்த அளவுருகளின் தொடர்புகளை நாம் வழங்கினோம் ப்ரொபல்லர் விமானத்திற்கு வழங்கினோம் மேலும் அந்த விளக்கப்படங்களிலிருந்து சமநிலை புல நீளத்தை எவ்வாறு பெறுவது என்பதை பார்த்தோம் இருப்பினும் எனது ஆலோசனை என்பது பாதுகாப்புத் தேவைகள் எப்பொழுதுமே நேரியல் அல்லாதுவாறு இருக்கும் எனவே நீங்கள் ஒத்த வகை விமானங்களிலிருந்து தரவை எடுத்துக்கொள்வது நல்லது இரண்டு இயந்திரங்களைக் கொண்ட மானத்திற்கு கையேட்டில் எவ்வளவு சமநிலை புல நீளம் பரிந்துரைக்கப்படுகிறது இதுபோன்ற தரவுகளை மேலும் பெற்று கருத்தியல் கட்டத்தில் முடிவெடுக்க வேண்டும்